வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி நாங்கள் கடந்த பல வாரங்களாக விவாதித்து வருகிறோம் அடுத்த சில வாரங்களுக்கு விவாதிப்போம் இன்றைய உலகில் சேவைகளை நிர்வகிப்பதற்கான இந்த சுவாரஸ்யமான தலைப்பு மற்றும் சமகால சிக்கல்கள் கடந்த அமர்வில் அரவிந்த் கண் பராமரிப்பு மருத்துவமனை அரவிந்த் கண் பராமரிப்பு அறக்கட்டளையின் மக்கள் தரம் மற்றும் தலைமைத்துவத் தரம் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இன்று அந்த கற்றல்களை ஒருங்கிணைப்போம் கடந்த அமர்வில் உலக அளவில் சிறந்த உயர்தர சேவை நிறுவனங்களில் எப்படி இருக்கிறது என்று விவாதித்தோம் நாங்கள் பலவிதமான இருமை சில இயங்கியல் ஆகியவற்றைக் கவனித்தோம் அங்கு தலைமைத்துவ மட்டத்தில் வலுவான விருப்பத்தையும் அடக்கத்தையும் காண்கிறோம் மற்றும் பணியாளர் மட்டத்தில் முன் வரிசையில் முடிவெடுப்பதில் சுயாட்சி அட்சரேகை மற்றும் வகை ஒழுக்கம் நல்ல தரமான பணி செயல்முறைகள் தகவல் ஓட்டத்தில் அறிவியல் கோட்பாடுகள் பணி ஓட்ட வடிவமைப்பு காத்திருப்பு வரி நிர்வாகத்தில் நல்ல உயர் தொழில்நுட்ப செயல்திறன் வரிசை மேலாண்மை வரி சமநிலை மற்றும் பல இன்று சேவை நிறுவன ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிக்க விரும்புகிறேன் கடந்த அமர்வில் நாங்கள் விவாதித்த கருத்து என்னவென்றால் சேவை ஊழியர்கள் மிக முக்கியமானவர்கள் ஏனென்றால் மகிழ்ச்சியான சேவை ஊழியர்கள் நான் அதை HSE என்று அழைத்தேன் அவர்கள் மகிழ்ச்சியான சேவை வாடிக்கையாளர்களுக்கு வழிவகுக்கும் அந்த வரைபடங்களில் சிலவற்றைப் பார்த்தோம் SCAT இன் சேவை லாபச் சங்கிலி மாதிரி நாங்கள் சேவை திருப்தி கண்ணாடி மற்றும் பணியாளர் திருப்தி மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி இடையே இறுக்கமான இணைப்பு பார்த்தேன் ஆனால் கருத்தியல் ரீதியாக இது மிகவும் தெளிவாக இருந்தாலும் பெரும்பாலான உயர் தொடர்பு சேவைகளில் வாடிக்கையாளர் விசுவாசம் வாடிக்கையாளர் திருப்தி என்பது தொடு புள்ளிகளில் உள்ள உயர் செயல்திறனைப் பொறுத்தது எனவே திறமையான விருப்பமுள்ள மகிழ்ச்சியான கண்ணியமான இடவசதியுள்ள சேவை ஊழியர்கள் உயர் தொடுநிலை அனுபவத்தை வழங்குவது அவசியம் எனவே சேவை ஊழியர்கள் வாடிக்கையாளர் தேவைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அவர்கள் தங்கள் தீர்ப்பைப் பயன்படுத்த முடியும் மற்றும் தேவையானதைத் தனிப்பயனாக்க முடியும் அவர்கள் தனிப்பட்ட உறவுகளை உருவாக்க முடியும் ஆனால் இவை பொது அறிவாகத் தோன்றலாம் அவை எளிமையான புத்திசாலித்தனமான கூற்றுகளாகத் தோன்றலாம் ஆனால் அவை நடைமுறையில் எளிதானவை அல்ல சேவை பணியாளர்கள் பெரும்பாலும் எல்லை ஸ்பேனர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அவர்கள் அமைப்பின் எல்லையில் இருப்பதால் அவர்கள் அமைப்பின் முன்னணியில் உள்ளனர் எனவே அவர்கள் வெளி உலகம் சந்தை மற்றும் அமைப்பு இடையே உள்ளன அது அவர்கள் செய்யும் ஒரு வகையான எல்லை மற்ற முக்கியமான அம்சம் என்னவென்றால் செயல்பாடுகளின் முடிவில் பின்தளத்தில் மக்கள் மிகவும் வரையறுக்கப்பட்ட வேலைகளைக் கொண்டுள்ளனர் எனவே சமையல்காரர்கள் கணக்காளர்கள் கணக்கு வைக்கிறார்கள் ஆனால் உயர்தர உணவகத்தில் அல்லது உயர்தர ஆலோசனை நிறுவனத்தில் முன் முனையில் ஒரு வாடிக்கையாளர் ஒருவரைத் தொடர்பு கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த நபர் இதற்கு பதிலளிக்க மாட்டார் என் வேலை அல்ல அந்த நபர் வாடிக்கையாளருக்கு சரியான வகையான சேவை பதில் கிடைக்கிறதா என்று பார்ப்பார் எனவே மற்றொரு வகையான எல்லைப் பரப்பு சேவை பணியாளர்கள் சிறப்பாகச் செய்ய வேண்டும் அவர்கள் பந்தை வீழ்த்த அனுமதிக்க முடியாது எனவே அவர்களின் சிறப்பு எதுவாக இருந்தாலும் அவர்கள் மட்டையை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் இதனால் சேவை நல்ல நம்பகத்தன்மையுடன் நல்ல நேரத்தில் வாடிக்கையாளரை சென்றடையும் மேலும் இன்ஃபோசிஸ் அல்லது விப்ரோ அல்லது டாடா டிசிஎஸ் போன்ற இன்றைய சேவை நிறுவனங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களின் பணியாளர்கள் உலகம் முழுவதும் சிறிய திட்டக் குழுக்களாக பல்வேறு இடங்களிலும் அங்கு வாடிக்கையாளர் வளாகங்களிலும் அடிக்கடி சிதறி இந்த இரட்டைத்தன்மையை நிர்வகிக்க வேண்டும் வாடிக்கையாளர் நலன் மற்றும் நிறுவன நலன் இப்போது வாடிக்கையாளரும் நிறுவனமும் ஒரு வணிக உறவில் இருப்பதால் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையே வேறு எந்த வணிக உறவிலும் சில பதற்றம் இருக்கும் ஆனால் சேவை ஊழியர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் தங்கள் வாடிக்கையாளரின் விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் சொந்த அமைப்பின் தார்மீக வணிகக் கொள்கைகளால் வழிநடத்தப்பட வேண்டும் எனவே வாடிக்கையாளரை மகிழ்விப்பதும் அவர்களின் முதலாளியை மகிழ்விப்பதும் சில சமயங்களில் மோதலில் வரக்கூடும் மேலும் முதிர்ச்சியடைந்தவர்களை நீங்கள் முன்முனையில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் இந்த இரண்டையும் சமப்படுத்த முடியும் அவர்கள் செயல்பாட்டு பணியை நிறைவேற்றுவதில் வேகமாகவும் திறமையாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் குறுக்கு விற்பனை செய்ய வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் அவர்கள் சரியான வகையான வருவாயைப் பெற வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வாடிக்கையாளரை மகிழ்விக்க வேண்டும் அத்தகைய நிறுவனங்களில் செயல்படும் நபர்களை நீங்கள் அவதானித்தால் பெரும்பாலும் ஒரு அடிப்படை பதற்றம் இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது சேவை ஊழியர் சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாது அதனால் அவர்கள் வேதனையை அடக்கி வைத்திருப்பார்கள் அதிருப்தியை கோபத்தை விரக்தியை அடக்கி வைத்திருப்பார்கள் இது பல தொலைக்காட்சித் தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நன்றாகச் சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த வகையான முன்வரிசை சூழ்நிலையில் ஊழியர்களைப் பார்க்கிறீர்கள் உள் உணர்வுகளுக்கு இடையிலான மோதலை சித்தரிக்கிறது நபர் மற்றும் பாத்திரத்தின் தேவை உண்மையில் Hochschild மற்றும் பலர் போன்ற சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிலையை அல்லது உணர்ச்சி உழைப்பு அல்லது நிர்வகிக்கப்பட்ட இதயம் என்று அழைக்கப்படும் இந்த கருத்தைப் பற்றி பேசினர் எனவே இந்த உணர்ச்சிகரமான உழைப்பு நிறுவனம் ஒரு நபர் சேவை செய்பவர் முன்னணி நபர் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது வாடிக்கையாளர்கள் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த நபரின் தனிப்பட்ட உடல்நிலை குடும்ப நிலை அவர்களின் தனிப்பட்ட கடன்கள் தனிப்பட்ட கோபம் மற்றும் துக்கம் ஆகியவற்றைக் குணப்படுத்தாமல் இதை நிர்வகிப்பது எளிதல்ல எனவே இன்றைய முடிவில் MIT ஸ்லோன் பள்ளியில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கவியல் மற்றும் இந்த குறிப்பிட்ட வகையான சிஸ்டம் டைனமிக் அல்லது காசல் லூப் வரைபடத்திற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் இது தோல்வியின் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இதில் எல்லா விஷயங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் குறைந்த லாப வரம்பு மற்றும் அதிக வாடிக்கையாளர் விற்றுமுதல் ஆகியவை தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அல்ல என்பதை நாங்கள் அடிக்கடி விவாதித்த கணினி கருத்து நீங்கள் இங்கு திரும்பிச் சென்றால் அவர்கள் வருகிறார்கள் குறைந்த லாப வரம்பு ஊழியர்களின் அதிருப்தி மோசமான சேவை மனப்பான்மை ஆகியவற்றால் பெறப்படுகிறது அது ஊழியர்களால் சலிப்புடன் வரும் ஏனெனில் அவர்களின் வேலைகள் வடிவமைக்கப்படவில்லை ஏனெனில் அவர்களின் வேலைகள் மிகவும் குறுகியவை அவர்கள் முடிவெடுக்கும் அட்சரேகை இல்லை மேலும் அவர்கள் மிகவும் காப்பகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று தங்கள் சொந்த தீர்ப்பை செயல்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை இந்த சுழற்சி தோல்வியின் சுழற்சியாக இருந்தால் பணியாளர் சுழற்சி தானாகவே வாடிக்கையாளர் சுழற்சி அதிக வாடிக்கையாளர் வருவாய்க்கு வழிவகுக்கும் எனவே குறைந்த லாபம் அதனால் வெளிப்படையாக அதே வழியில் இது குறுகிய வேலை வடிவமைப்பு குறைந்த திறன் நிலை மக்கள் சலிப்படைந்த ஊழியர்கள் போன்றவர்களை விட தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இது சேவைகளின் தரம் உயர் பணியாளர் வருவாய்க்கு வழிவகுக்கும் என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது இதற்கு நேர்மாறானது வெற்றியின் சுழற்சியாக இருக்கும் அங்கு நாம் சுயாட்சி நல்ல வேலை விவரம் நல்ல செயல்முறை வடிவமைப்பு ஆனால் அதே நேரத்தில் தனிப்பயனாக்கலுக்கான அட்சரேகை முன்னணி ஊழியர் மட்டத்தில் பணியாளர்களின் பதில் ஆகியவற்றைக் கொண்டிருப்போம் அவர்கள் செயல்திறன் மற்றும் தேர்வுமுறை மற்றும் வருவாய் ஆகியவற்றில் மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு வேலையைச் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையையும் கொண்டிருப்பார்கள் இது அரவிந்த் வழக்கைத் தாண்டியது இதுபோன்ற இன்னும் பல சேவை அமைப்புகளைப் பற்றி நாங்கள் விவாதிப்போம் ஆனால் நாம் பார்ப்போம் வெற்றியின் சுழற்சி அத்தகைய நிறுவனங்களில் விளையாடுகிறது நாம் அவர்களின் மக்களைப் பார்க்கும்போது வெளிப்படையாக நாம் நீண்ட கால பார்வை நல்ல ஊதியம் நல்ல பலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் எனவே இந்த புள்ளிகளை இன்றைய அமர்வில் புரிந்து கொள்ள வேண்டும் முன் வரிசை ஊழியர்களிடமிருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பு மற்றும் நிறுவன எதிர்பார்ப்பு ஆகியவற்றிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அழுத்தத்தில் உள்ளனர் அவர்கள் எப்போதும் புன்னகைக்க வேண்டும் மகிழ்ச்சியான முகத்தைக் காட்ட வேண்டும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குள் வெவ்வேறு பணியாளர்கள் பிரச்சனைகள் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் அல்லது அதிருப்தி அல்லது அதிருப்தி இருந்தாலும் இந்த நிலையான இருமை மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பரந்த வேலை விவரம் வேலை சுழற்சி நிறுவன முடிவெடுப்பதில் ஈடுபாடு நிறுவன இலக்கு நிர்ணயம் போன்ற அமைப்புகளை நிறுவனம் உருவாக்க வேண்டும் அதனால் அந்த டென்ஷன் மன அழுத்தத்தை நிர்வகிக்க முடியும் மறுபுறம் நீங்கள் அத்தகைய நபர்களை நியமிக்க வேண்டும் அவர்கள் கலாச்சாரம் நோக்கம் அமைப்பின் மூலோபாயம் ஆகியவற்றைக் கற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள் அவர்கள் கற்றல் புரிந்துகொள்வது ஏற்றுக்கொள்வது போன்ற அணுகுமுறையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த சரியான ஆட்சேர்ப்பு சரியான மனித வள மேம்பாடு ஆகியவை சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டால் பணியாளரை சிறந்து விளங்க அனுமதிக்கும் கட்டமைப்பை நாம் உருவாக்க முடியும் அது நிறுவன சேவை நிறுவன மேன்மைக்கு வழிவகுக்கும்